இன்டர்நெட் ஆஃ திங்ஸ் வடிவமைப்பை பார்ப்பதற்கு முன்பு இந்த நல்ல ஸ்லைடை உற்று கவனியுங்கள் இதில் விளிம்பி சாதனங்கள் மேக சேமிப்பு தகவல் அமைப்பு மற்றும் அதன் காட்சியளித்தல் பகுதி என்று நான்கு மூலக்கூறுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது காட்சியளித்தல் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் வெறும் GUI ஆக இது தோன்றினாலும் அதையும் விட அப்பாற்பட்டதாக காட்சியளித்தல் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு காட்சியளித்தல் கருவியின் முக்கியமான பங்களிப்பு என்னவெனில் அது முக்கிய செயல் திறன் குறிகாட்டிகள் பற்றி கூற வேண்டும் அது என்ன செயல்திறன் குறிகாட்டிகள் அது வெற்றியை அளவிடக் கூடியது இந்த அளவிடுதல் வெவ்வேறு வழிகளில் நாம் பார்க்க இயலும் அடிப்படையில் இந்த அளவு எதற்கு என்றால் சில சிக்கல்களை குறைக்க மற்றும் தணிக்கவும் அமைப்பின் தவறுகளைக் கண்டறியவும் அமைப்பு எவ்வளவு நன்றாக செயல்படுகிறது என்பதை அறிந்துகொள்ளவும் தேவைப்படுகிறது உதாரணமாக தங்களுடைய நிறுவனத்தில் விற்பனையை மேம்படுத்த தாங்கள் செலவினை குறைப்பதன் மூலம் விற்பனையை மேம்படுத்துகிறீர்கள் அதை நிகழ்காலத்தில் பார்க்க விரும்புகிறீர்கள் காட்சியளித்தல் எனும் கருவி வெறும் பொருட்களை காட்சி படுத்தாமல் அதனினும் அப்பாற்பட்ட செய்திகளை தங்களுக்கு காட்ட வேண்டும் நிறைய செயல்கள் நடக்க வேண்டும் உண்மையில் நடந்தே ஆக வேண்டும் நிகழ்காலத்தில் நடக்க வேண்டும் என்பதால் இது மிகவும் முக்கியமான பகுதி நாம் IoT சாதனங்கள் பற்றி நுழைவாயில் விளிம்பு சாதனங்கள் மற்றும் இணையதளம் பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் முழு IoT யின் வடிவமைப்பை சுருக்கமாக காட்ட நான் மிக சுவாரஸ்யம் படம் ஒன்றை வரைய வேண்டும் இதில் IoT அமைப்பின் கூறுகள் யாவை என்பதை பார்ப்போம் நாம் நான்கு தொகுதிகளை பார்த்தோம் அதில் IoT சாதனங்கள் தான் முதன்மையானவை பிறவற்றை நாம் கூறியிருக்கிறோம் அந்த படத்தை வேறு எங்காவது சேமித்து வைத்து இருக்கிறேனா என்பதை சரி பார்க்கிறேன் இல்லை இது ஒன்று மட்டும் தான் இதையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இதிலிருந்து கதையை உருவாக்க முடியும் இங்கே 1 இருந்து N IoT சாதனங்கள் உள்ளன இங்கே உட்பொதிக்கப்பட்ட அமைப்பாக நுழைவாயில் சாதனம் உள்ளது அது உட்பொதிக்கப்பட்ட OS ஆல் அல்லது உட்பொதிக்கப்பட்ட குறியீட்டால் இயக்கப்படுகிறது அல்லது சென்ற பாடத்தில் குறிப்பிட்ட நெறிமுறைமொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடும் அல்லது இணைய அமைப்பு உள்ளது என்பதையும் இது குறிக்கலாம் இணையத்தளத்தை முறையாக குறிப்பிட வேண்டும் என்று நினைப்பதால் நான் இங்கே ஒரு மேகத்தை வரைகிறேன் பயனர் இங்கு எங்கேயாவது இருப்பார் அல்லது இங்கு இல்லாமல் தொலைநிலை பயனராக இருப்பார் அந்த தொலைநிலை பயனர் இந்த ஸ்லைடின் வரம்பில் இல்லை IoT சாதனங்கள் மட்டும் உள்ளன இங்கே 1 இருந்து N சாதனங்கள் உள்ளது பயனர் இங்கு இல்லை ஆனால் தொலைநிலை பயனராக இருக்கிறார் உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது அதை புரிந்துகொள்ள நாம் சில அம்புக் குறிகளை வரைவோம் அது சில தகவல்களை நமக்கு காட்டும் இங்கே போடப்பட்டிருக்கும் ஒரு அம்புக்குறி எதை குறிக்கிறது என்றால் தரவு ஒரு திசையில் இருந்து அடுத்த திசைக்கு செல்லும் பாதையை குறிக்கிறது இந்த கட்டளை பயனர் இடம் இருந்து தான் வருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பயனர் பகுப்பாய்வின் மூலமாக கிடைத்த தகவல்களை அணுக வேண்டும் என்றால் அவர் கட்டளைகளை அனுப்ப வேண்டும் இது நடக்க வேண்டுமெனில் இணையதளமும் பகுப்பாய்வு தொகுதியும் இணைக்கப்பட வேண்டும் எனவே பகுப்பாய்வும் சில சேமிப்பிடமும் இதற்கு முக்கியமானவையாகும் இந்த சேமிப்பிடம் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக இருக்கலாம் அல்லது உள்ளேயே இருக்கலாம் என்று கடந்த பாடத்தில் பார்த்தோம் ஆனால் பகுப்பாய்வு இயந்திரம் இருக்குமெனில் தரவுகள் அதன் உள்ளே சென்று பகுப்பாய்வு நடத்தி பகுப்பாய்வு செய்யப்பட்ட தரவுகள் மீண்டும் இணையத்தின் வழியாக பயனர் இடம் சென்றடைய வேண்டும் இப்படி கிடைத்த தரவுகளை பகுப்பாய்வு செய்யப்பட்ட தரவுகள் என்று கூறுவோம் இப்பொழுது இந்தப் படத்தைப் பாருங்கள் இது எல்லா கதையும் உள்ளடக்கியது இது என்ன சொல்கிறது இந்த சுற்றுச்சூழலை உணர்வதற்காக தொகுப்பான சாதனங்கள் வைக்கப்பட்டுள்ளது இங்கே ஒன்றில் இருந்து N சாதனங்கள் ஒவ்வொன்றும் அவ்வபொழுது தரவுகளை உருவாக்குகின்றன இந்த சாதனங்கள் பேட்டரி மூலம் இயக்கப்படும் அல்லது ஆற்றல் அறுவடை செய்யப்படுகின்றன இவை தரவுகளை ஒயர் இணைப்பு மூலமாக அல்லது வயர்லெஸ் இணைப்பு மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது பொதுவாக வயர்லெஸ் இணைப்பும் தீவிர குறைந்த சக்தி சாதனங்களாக இருக்கிறது பேட்டரி மூலம் இயக்கப்படுகிறது அல்லது உட்பொதிக்கப்பட்ட குறியீடு மூலமாகவும் அல்லது உட்பொதிக்கப்பட்ட OS மூலமாகவும் இயங்கலாம் உட்பொதிக்கப்பட்ட குறியீடு அல்லது உட்பொதிக்கப்பட்ட OS ஆக இருக்கலாம் என்று கூறினோம் இன்று IoT சாதனங்களில் உள்ள உட்பொதிக்கப்பட்டOS இன் விளக்கங்களையும் அதன் வெவ்வேறு வகைமையை பற்றி பிறகு பார்க்கலாம் இதிலே சிறிதளவு புத்திசாலித்தனம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்திசாலித்தனம் வெறும் குறியீட்டின் இயங்குவதுனால் வருவது அல்ல தரவுகளை நுழைவாயில்விற்கு அனுப்புவதற்கு முன்பாக தரவுகளின் சில வாசல் மதிப்புகளை பார்க்கிறது ஆதலால் இதற்கு சிறிய அளவு நுண்ணறிவு உள்ளதாக இருக்கிறது இப்படி புத்திசாலித்தனமாகவும் இருக்கலாம் அல்லது வெறும் ஊமை சாதனங்களாக உணர்ந்த தரவுகளை நுழைவாயில் விற்கு தொடர்ந்து வழங்கும் சாதனமாகவும் இருக்கலாம் இந்த IoT சாதனங்கள் அனைத்தும் தரவுகளை வழங்கி கொண்டுள்ளது இந்த தரவுகளின் பாதை முதலில் பகுப்பாய்வு சேமிப்பு இடத்திற்கு செல்கிறது இது தரவு இது கட்டளையாக தான் இருக்க முடியும் இதுவும் கட்டளையாக தான் இருக்க முடியும் இந்த திசையில் இருந்து வருகிறது 1 இருந்து Nசாதனங்கள் அனைத்தும் கேட்வேவிற்கு தரவுகளை வழங்குகின்றன கேட்வே தொகுதி இந்த தரவுகளை எல்லாம் பகுப்பாய்வு தொகுதிக்கு பாதை அமைத்து தருகின்றன பகுப்பாய்வு தொகுதியிலிருந்து இணையதளத்திற்கு தரவுகள் சென்றடைகின்றன பகுப்பாய்வு செய்யப்பட்ட தரவுகள் தொலை பயனருக்கு சென்று அடைகின்றன இந்த தொலை பயணியர் பகுப்பாய்வு செய்யப்பட்ட தரவுகளை காட்சியளித்து பார்க்கிறார் தரவுகளின் செயலாக்கத்தை பொறுத்து நுழைவாயில்விற்கு கட்டளைகள் அனுப்பப்படுகிறது இப்பொழுது இவை அனைத்தையும் ஒரு அழகிய கதையாக மாற்றலாம் IoT சாதனங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பண்ணை பகுதியில் பொருத்த பட்டு உள்ளது என்று நினைத்துக் கொள்ளலாம் செவ்வக தொகுதி IoT சாதனங்களையும் வட்ட தொகுதி மண்ணின் ஈரப்பதம் தொகுதியையும் குறிக்கிறது இது மண் ஈரப்பதம் தொகுதி அல்லது சுற்றுப்புற வெப்பநிலை அல்லது அழுத்த அல்லது ஈரப்பதம் போன்றவற்றை அறிந்து கொள்ளும் தொகுதி அல்லது ஏதேனும் ஒரு சுற்றுப்புற அளவுருக்கள் ஆக இருக்கலாம் இங்கே ஒரு பயனர் உட்கார்ந்து கொண்டு இந்தப் பெரிய பண்ணையின் எல்லா தரவுகளையும் சேகரித்துக் கொண்டு இருக்கிறார் பண்ணை பகுதியில் வினியோகிக்கப்பட்ட சென்சார்கள் தொடர்ந்து நுழைவாயில்விற்கு தரவுகளை அனுப்பி கொண்டுள்ளது இந்த தொலைநிலை பயனர் பயிரின் மேலே உள்ள நீர் அழுத்தத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த அமைப்பு என்னதான் அளவடுகிறது இப்பொழுது உள்ள நீர் அழுத்தத்தைப் பொறுத்து தொலைநிலை பயனர் ஒரு கட்டளையை பிறப்பிக்க கூடும் அது என்னவெனில் நீர் அழுத்தத்தைப் பொறுத்து இப்பொழுது இந்தப் பயிர்களுக்கு நீர் விட வேண்டும் என்பதே அது இப்பொழுது ஒரு தண்ணீர் தரும் நிறுவனத்தைத் தொடர்பு கொண்டு நீர் தெளிக்க பட்டால் பயிர்கள் வாழும் என்பதை உறுதி செய்யலாம் அல்லது இந்த கட்டளையை அங்கிருக்கும் ஒரு நபரிடம் கூறி அவர்களை தண்ணீர் நிறுவனத்திற்கு தொடர்பு கொள்ள செய்யலாம் இந்தக் கட்டளை அந்த நபருக்கோ அல்லது அந்த நிறுவனத்திற்கு யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த கட்டளையை வைத்து அந்த நிலத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும் மேலும் இந்த IoT சாதனங்கள் மண்ணின் ஈரப்பதத்தை அளவிட தொடங்கிவிடும் இங்கே தொலை பயனர்கள் உள்ளனர் உள்ளூர் பயனர்கள் உள்ளனர் நிறைய IoT சாதனை உள்ள இது ஒரு பண்ணை நிலமாக நினைக்கலாம் எல்லா IoT சாதனங்கள் மண்ணின் ஈரப்பதத்தை அளவிட்டு அந்தத் தரவுகளை கேட்வே மூலமாக தொலைவிற்கு அனுப்புகின்றன இந்த தரவுகள் தொலை பயனருக்கு சென்று அடைவதற்கு முன்பு பகுப்பாய்வு இயந்திரத்திற்கு செல்கிறது அங்கே இந்த தரவுகள் மணிக்கணக்காக நாட்கள் கணக்காக மாதங்கள் கணக்காக பருவங்கள் கணக்காக சேமிக்கப்படுகிறது இதனால் தங்களுடைய முழு பண்ணை பகுதியின் சுயவிவரத்தை அறிந்துகொள்ள முடிகிறது இந்த தகவல்கள் வைத்து அங்கு நீர் அழுத்தம் உள்ளதா அடுத்த 24 மணி நேரத்திற்குள்தண்ணீர் விட வேண்டுமா என்பதை போன்ற செயல்பாடுகளை அறிந்து கொள்ளலாம் இந்த கட்டளை நிறுவனமோ அல்லது அங்குள்ள மனிதரிடமும் சென்றடைகிறது அதைப் பொறுத்து அவர்கள் அப்பகுதிக்கு தண்ணீர் விடுகிறார்கள் இதுதான் ஒரு பண்ணையின் IoT அமைப்பு இங்கு உதாரணத்திற்கு நீர் அழுத்தத்தைப் பற்றி எடுத்துக் கொண்டோம் ஆனால் இதுபோல வேறு அளவையும் கண்காணிக்க முடியும் இதேபோல் IoT அமைப்பை வேறு பயன்பாட்டை பார்ப்போம் தாங்கள் வாகன பயன்பாட்டில் ஆர்வம் உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது எப்படி IoT அமைப்பை வாகன பயன்பாட்டிற்காக அமைக்க போகிறோம் என்பதை பார்ப்போம் ஒரு முக்கியமான அளவீட்டை கண்காணிக்க நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் கியர் மாற்றி சுற்றும் இயந்திரத்தின் உள்ளே பந்து தாங்கியின் கண்காணிப்பு என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வாகன பயன்பாட்டிற்கும் உற்பத்தி தொழிற்சாலைகளில் உள்ள இயந்திரங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் இங்குதான் சுற்றும் இயந்திரத்தில் உள்ள பந்து தங்கி இருக்கும் ஆய்வக அமைப்பை ஒன்று நான் இப்பொழுது காட்டுகிறேன் அதை உற்று நோக்கி எப்படி பந்து தாங்கியின் கண்காணிப்பையும் IoT அமைப்பை உள்ளே கொண்டு வரப் போகிறோம் என்பதை பார்ப்போம் என் முன்னே இந்த அமைப்பு உள்ளது இதில் என்ன உள்ளது ஒரு DC மோட்டார் இந்த தாங்கியை சுழல செய்கிறது தாங்கி எங்கே தாங்கி இங்கே உள்ளது இது தங்களை தலைகீழாக உள்ளது என்று நினைக்கிறேன் இதுதான் தாங்கி இதுதான் பந்து இயல்பாக வெளிப்புற இனம் உள்புற இனம் என்று உள்ளது இந்த உள்புற இனம் சுழல்வதால் பந்து சுழல்கிறது இந்த அமைப்பை நாம் கண்காணிப்பு செய்ய வேண்டும் அதாவது இந்த பந்து தாங்கியின் நிலையை கண்காணிக்க வேண்டும் இதுதான் நமது சிக்கல் அறிக்கை இதை எப்படி செய்யப்போகிறோம் எப்படி கண்காணிக்க போகிறோம் என்ற அளவீட்டை நாம் கண்காணிக்க போகிறோம் என்பதே மிகவும் முக்கியமான கேள்வி இது உண்மையாக ஒரு paper ஆல்ஊக்குவிக்க பட்டது இந்த பேப்பர் தலைப்பு என்ன கூறுகிறது என்றால் தடிமனான உலோக தகடுகள் மூலம் இயங்கும் தாங்கியின் நிலைமையை கண்காணிப்பதற்காக ஒயர்லெஸ் வெப்பநிலை சென்சாரை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த இதழ் IEEE sensors journal a volume 13 number 6 June 2013 இல் வெளியிடப்பட்டுள்ளது சோதனை அமைப்பிற்கான உத்வேகம் உண்மையில் இந்த இதழ் தான் இந்த இதழ் என்னவென்றும் இது என்ன செய்ய வேண்டும் என்று முற்படுகிறது இதற்கும் IoT அமைப்பின் உருவாக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் கலந்துரையாடலாம் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது கண்காணிப்பில் உள்ள தடைகள் என்ன பந்து தாங்கியின் நிலைமை கண்காணிப்பதற்கு ஆன தடைகள் என்ன என்பதே ஆகும் நிலைமை கண்காணிப்பு பற்றி தகவல்களை அறிந்து கொள்வதற்கு முன்பு என்னவிதமான கண்காணிப்புகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றுள் எது மிக எளிமையான கண்காணிப்பு என்றால் அது நேர பராமரிப்பு என்பதே ஆகும் காரோ ஸ்கூட்டரோ வாங்கினால் அல்லதுஎது வாங்கினாலும் தங்களிடம் ஒரு அட்டவணை கொடுக்கப்படும் அந்த அட்டவணையின் படி அந்த நேரத்தில் தங்களுடைய வாகனத்தில் செய்ய வேண்டிய சேவைகளை செய்தால் அதுவே நேர பராமரிப்பு ஆகும் என்றால்நேரத்தை பொருத்தும் நேர பராமரிப்பு குறித்தும் சிக்கல்கள் உள்ளன என்பது ஒரு வழி இப்பொழுது நாம் கலந்து உரையாடிக் கொண்டிருக்கும் மிகவும் முக்கியமான கூறுகளான பந்து தாங்கியை போல் வேறு என்ன சிக்கல்கள் உள்ளன உதாரணத்திற்கு ஏன் அதன் நிலைமையை கண்காணிக்கவேண்டும் நேர பராமரிப்பிற்கும் இந்த கண்காணிப்பு க்கும் என்ன வித்தியாசம் என்பதே வேற வழி ஆகும் பாதுகாப்பு மற்றும் குறைந்த செலவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நிலைமை கண்காணிப்பு சிறந்தது நேர பராமரிப்பில் என்ன நிகழ்கிறது என்றால் ஒரு பெரிய தொகை உள்ள மசோதாவில் முடிகிறது நிறைய பகுதிகளை மாற்ற வேண்டும் என்ற சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிறோம் உற்பத்தி காரர் நம்மிடம் இந்த பகுதி இவ்வளவு தூரம் உதாரணத்திற்கு 6000 km தெற்கு இயங்கி உள்ளது ஆதலால் அது மாற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார் ஆதலால் அதை நாம் மாற்றுகிறோம் மிகவும் முக்கியமான கண்காணிப்பை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக சூழலும் பகுதிகளை கண்காணிப்பில் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான தேவையாகும் ஏனென்றால் அந்த தாங்கி உடைந்தால் நிறைய பிரச்சனைகள் வரும் உயிர் கூட போக நேரிடும் ஆனால் அந்த தாங்கி எங்கு உள்ளது இந்த தாங்கியை காற்று உற்பத்தி கருவிகளிலும் வாகனங்களிலும் விமானங்களிலும் எங்கெங்கே சுழலும் இயந்திரம் உள்ளதோ அங்கு தாங்கியை பார்க்க முடிகிறது இந்த இதழில் எதற்கு தாங்கியின் நிலைமையை கண்காணிக்க வேண்டும் என்பதற்கான பல காரணங்களை கூறுகிறது அவற்றுள் உற்பத்தி குறைபாடாக இருக்கலாம் அல்லது தண்டுகள் தவறாக பொருத்தப் பட்டிருக்கலாம் இங்கே தாங்கி உள்ளது இது தாங்கி இது தண்டு மோட்டாரின் தண்டுகளையும் தாங்கியையும் இணைப்பதற்காக இங்கே ஒரு தண்டு உள்ளது இங்கே உள்ள தண்டில் ஏதோ கோளாறு அல்லது இங்குள்ள மசகு எண்ணெய் ஆவியாகி விட்டால் இதனுள் வெப்பநிலை அதிகமாகி விடும் இது ஒரு கோளாறாக உருவாக பெரும் இந்த குறைபாடுகளின் வெளிப்பாடு என்னவென்றால் தாங்கி தன்னை அதிக வெப்பநிலையில் வெளிப்படுத்திக் கொள்ளும் தாங்கியின் வெப்பநிலை உயர்ந்து கொண்டே சென்றால் அது தாங்கியின் குறைபாட்டை சுட்டிக் காட்டும் என்பதையும் அதை மாற்ற வேண்டும் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் ஒரு அளவீட்டை நாம் பார்க்கவேண்டும் என்றால் அது வெப்பநிலை அளவீட்டு ஆகும் பந்து தாங்கியின் வெப்பநிலையை நாம் அளவீடு செய்ய வேண்டும் இங்கு ஓர் கம்பியை உபயோகித்து நாம் வெப்பநிலையை அளவிட முடியும் ஏனென்றால் இது ஒரு ஆய்வக அமைப்பு ஆகும் மிகவும் எளிய முறையில் வெப்பநிலை அறிவதற்கு தெர்மோமீட்டர் பயன்படுத்தி அறியலாம் இதுதான் ஆய்வகத்தில் நாம் பார்த்தது இது ஒரு முறை ஆனால் தானியங்கியாக அளவிட வேண்டும் என்றால் இந்த இதழில் சுவாரஸ்யமான முறையில் அது செயல்படுத்தலாம் என்று கூறியுள்ளது காந்தப் புலத்தின் மாற்றம் வெப்பநிலை மாற்றத்திற்கு நேரடி தொடர்பு உள்ளதால் இதை அளவிடுவதன் மூலம் வெப்பத்தை அளவிட முடியும் IoT அமைப்பில் நாம் நமக்குத் தேவையான அளவீட்டை நேரடியாக அளவு இடாமல் அதன் நேரடி தொடர்பான காந்தப்புலத்தை மாற்றத்தை விடுவதன் மூலம் வெப்ப நிலை மாற்றத்தை நம்மால் அறிந்துகொள்ள முடியும்